செக்யூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தில் இந்த செயல் விளக்கத்திற்கு வரவேற்கிறோம் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் ஒரு லோட் டைம் ரிலோகேட்டபிள் நுட்பங்களைப் பார்ப்போம் இது அடிப்படையில் அட்ரஸ் ஸ்பேஸ் லேஅவுட் ரேண்டமைசேஷன் கொண்டிருக்கக்கூடிய வழிகளில் ஒன்றாகும் எனவே இந்த பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக நாம் பயன்படுத்தும் குறியீடுகள் விர்ச்சுவல் பாக்ஸ் VM இன் ஒரு பகுதியாக கிடைக்கின்றன குறியீடுகள் nptel codes module5 relocgot இல் கிடைக்கும் எனவே இந்த அகராதியில் நமக்கு இரண்டு மூல கோப்புகள் உள்ளன ஒன்று driver c என்றும் மற்றவை mylib c என்றும் அழைக்கப்படும் எனவே முதலில் ஒரு நூலகத்தை உருவாக்கும் mylib c ஐப் பார்ப்போம் எனவே இது ஒரு மிக எளிய நூலகமாகும் இது முழுதளாவிய மாறி mylib int உள்ளடக்கியது அது இரண்டு செயல்பாடுகளை set mylib int மற்றும் get mylib int கொண்டுள்ளது set mylib int அன்சைன்ட் லாங் ஆர்க்யுமன்ட் X ஐ எடுத்து இந்த முழுதளாவிய மாறிக்கு நகலெடுக்கிறது மேலும் get mylib int இந்த முழுதளாவிய மாறி mylib int ஐ வழங்குகிறது நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு மேக்ஃபைல் பல விருப்பங்களுடன் நமது நூலகத்தை உருவாக்குகிறோம் இப்போது நாம் காண்பது இதுதான் ரிலோகேட்டபிள் செய்யக்கூடிய ஒரு நூலகத்தை உருவாக்குங்கள் எனவே நாம் make clean பின்னர் make lib reloc என்று நூலகத்தை உருவாக்குகிறோம் எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் நாம் மற்ற மூல குறியீடு mylib c ஐ கம்பைல் செய்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல் mylib o ஐ உருவாக்கி பின்னர் நம் நூலகத்தை உருவாக்குகிறோம் நூலகம் libmylib so என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது ஆப்ஜெக்ட் ஃபைல் mylib o ஐ கொண்டுள்ளது முழு libmylib so ஐ பிரிக்க நாம் ஆப்ஜெ டம்ப் செய்கிறோம் எனவே இந்த libmylib so diss ஃபைலில் முழு mylib so டிஸ்அசெம்ப்ளி உள்ளது இப்போது இந்த நூலகத்தில் பயன்படுத்தும் பொருட்டு driver c இல் இருக்கும் ஒரு டிரைவர் ப்ரோக்ராம் நாம் எழுதியுள்ளோம் மேலும் இங்கே நாம் காண்பது set mylib int மற்றும் getmylib int ஆகிய இரண்டு செயல்பாடுகளை எக்ஸ்டன்ஸ் ஆக வரையறுக்கிறோம் இந்த செயல்பாட்டை நாம் பின்வருமாறு set mylib int க்கு அழைத்தோம் இது நூலகத்தை உட்புறமான செயல்படுத்தும் mylib int இன் மதிப்பை 100 ஆக அமைக்கவும் ஏனெனில் நாம் ஆர்க்யுமன்ட் 100 செலுத்துகிறோம் இரண்டாவது வரியில் இந்த get mylib int உள்ளது இது 100 ஆக இருக்க வேண்டிய mylib int இன் மதிப்பை அச்சிடும் வீடியோவின் பிற்பகுதியில் 5555 மதிப்புக்கு அமைக்கப்பட்ட இந்த முழுதளாவிய தரவின் பயன்பாட்டைக் காண்போம் மேலும் 5555 இன் இந்த மதிப்பை இங்கே அச்சிடுகிறோம் எனவே இந்த டிரைவர் make driver ஐ கம்பைல் செய்யலாம் எனவே நீங்கள் இங்கே பார்ப்பது என்னவென்றால் கம்பைல் செய்யும் போது L Mylib ஐ குறிப்பிடுகிறோம் எனவே இதன் பொருள் நாம் உருவாக்கிய நூலகத்துடன் இணைக்க முயற்சிக்கிறோம் இந்த L இந்த நூலகத்திற்கான தேடல் பாதை நாம் இங்கு புள்ளியை வைத்திருக்கிறோம் இதன் பொருள் இந்த குறிப்பிட்ட டரேக்டரியில் நூலகத்தைத் தேட விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் இந்த நிரலை இயக்கினால் நிரல் dreloc என்று அழைக்கப்படுகிறது பின்னர் நாம் எதிர் பார்த்த வெளியீட்டைப் பெறுவோம் இது போன்ற ஒரு பிழையைப் பெறுவோம் எல் டி நூலகத்திற்கான பாதையை நாம் அமைக்காததால் இந்த பிழை ஏற்படுகிறது எனவே நாம் பின்வருமாறு செய்யலாம் export LD path பின்னர் எக்சிக்யூடபிள் ஐ இயக்கவும் எதிர்பார்த்தபடி அமைக்கப்பட்ட மதிப்பு mylib int க்கு 100 இருக்க வேண்டும் மற்றும் glob இன் மதிப்பு 5555 ஆகும் இது எதிர்பார்த்தபடி உள்ளது ஏனெனில் இதுதான் driver c இல் உள்ளது சரி எனவே ஏன் இந்த குறியீடு ரிலோகேட்டபிள் செய்யப்படுகிறது என்பதை இப்போது ஆராய்வோம் எனவே இதைச் செய்வதற்காக நாம் உருவாக்கிய libmylib diss டிஸ்அசெம்ப்ளி செய்த நூலகத்தைப் பார்ப்போம் Set mylib int செயல்பாட்டைத் தேடவும் எனவே இங்கே நாம் காண்பது set mylib int க்கான சி செயல்பாடு மற்றும் அசெம்பிளி ஈக்வாலென்ட் இங்கே உள்ளது எனவே முதல் இரண்டு அறிவுறுத்தல்கள் புஷ் EBP மூவ் ESPயை EBPக்கு ஸ்டேக் ஃபிரேமை உருவாக்குவது வழக்கமான விஷயம் பின்னர் இந்த செயல்பாடு முக்கியமானது இந்த அறிவுறுத்தல் ஸ்டேக்கில் உள்ள ஆஃப்செட்டிலிருந்து ஒரு இடத்தை EAX இல் லோடாகிறது எனவே ஃபிரேம் சுட்டிக்காட்டியிலிருந்து 8 பைட்டுகளின் ஆஃப்செட்டில் இருக்கும் X ஆர்க்யுமன்ட் EAX இல் லோட் செய்யப்பட்டது ஆகையால் இந்த அறிவுறுத்தலை நிறைவேற்றியபின் EAX பதிவேட்டில் 100 இன் மதிப்பு நாம் செயல்படுத்தலின் போது நாம் குறிப்பிட்ட ஆர்க்யுமன்ட் ஆகும் இப்போது அடுத்த அறிவுறுத்தல் ஒரு ஸ்டோர் அறிவுறுத்தலாகும் அங்கு இதன் மதிப்பை EAXmylib int இல் சேமிக்கிறது எனவே இதன் காரணமாக இந்த அறிக்கை C யில் உள்ளது எனவே இந்த அறிக்கையில் X மதிப்பு mylib int இல் சேமிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது இந்த அறிவுறுத்தலில் EAX mylib int இல் சேமிக்கப்பட்ட X ஐ உள்ளடக்கியது ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இங்கே முடிக்கப்பட வேண்டிய mylib int இன் முகவரி பூஜ்ஜியங்களால் நிரப்பப்பட்டுள்ளது எனவே நம்மிடம் 0000 0000 உள்ளது mylib int முகவரியால் இது நிரப்பப்பட வேண்டும் இதே போல் அடுத்த செயல்பாட்டில் get mylib int இது mylib int இன் மதிப்பை வழங்குகிறது இந்த அறிக்கையால் இது செய்யப்படுகிறது அங்கு முழுதளாவிய மாறி mylib int இன் உள்ளடக்கங்கள் EAX பதிவேட்டில் சேமிக்கப்படுகின்றன இப்போது இங்கே நாம் காண்பது set mylib int போல mylib int க்கான முகவரி அனைத்தும் 0 ஆக அமைக்கப்பட்டுள்ளது எனவே கம்பைலர் உள்ளே செலுத்துவது இதுதான் என்பதை நினைவில் கொள்க இப்போது இந்த லோட் டைம் ரிலோகேட்டபிள் டெக்னிக்கில் என்ன நடக்கிறது என்றால் நாம் இறுதியில் புரோகிராமை லோட் செய்யும் போது லோடர் mylib int இன் முகவரியை அடையாளம் காணும் அந்த முகவரி நிலையான முகவரியாக இருக்க வேண்டும் ஆகையால் எக்சிக்யூடபிள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் 547 இல் mylib int இன் உண்மையான முகவரி மாற்றப்பட வேண்டும் என்பதை இது அடையாளம் காணும் இதே போல் இங்கே mylib int இன் உண்மையான மதிப்பு வைக்கப்பட வேண்டும் எனவே இது நடைமுறையில் நடப்பதைப் பார்ப்போம் எனவே நாம் பெற்ற ஆப்ஜெக்ட் டம்ப் கம்பைலரிடமிருந்து வந்தது என்பதை நினைவில் கொள்க இப்போது நாம் என்ன செய்வோம் என்றால் GDBயிலிருந்து இயக்க நேரத்தில் வெளியீட்டைப் பார்ப்போம் எனவே நாம் செயல்படுத்த dreloc பயன்படுத்தி GDB மற்றும் மெயினில் ஒரு இடைவெளியை வைக்கிறோம் மேலும் நிரலை மற்றும் ஒற்றை படிநிலையை mylib int இல் இயக்கி அதை டிஸ்அசெம்ப்ள் செய்கிறோம் நாம் பார்ப்பது என்னவென்றால் டிஸ்அசெம்ப்ளி மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே இருக்கும் பூஜ்ஜியம் mylib int இன் உண்மையான முகவரியுடன் மாற்றப்படுகிறது என்பதைத் தவிர கம்பைலர் வைத்துள்ளதைப் போலவே பயன்படுத்தப்படுகின்றன எனவே நான் mylib int இன் முகவரியை அச்சிட்டால் பின்வருமாறு அதன் மதிப்பு 0xX7FT3014 என்பதைக் காண்கிறோம் இங்கே என்ன நடக்கிறது என்றால் லைப்ரரி செயல்பாட்டில் லோட் செய்யும் போது mylib int இன் முகவரி நிலையானது என்பதை தீர்மானிக்க வேண்டும் எனவே இந்த செயல்பாட்டில் இது நிலையானதாக இருக்க வேண்டும் இதே போல் get mylib int மிகவும் ஒத்த முறையில் நிலையானதாக செய்யப்படும் சிந்திக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னவென்றால் இந்த இடங்கள் எங்கு நிலையாக செய்யப்பட வேண்டும் என்பதை லோடர் அறிந்து கொள்ளும் எனவே எக்சிக்யூடபிள் ஒரு அட்டவணையால் அதை அடையாளம் காண முடியும் மேலும் readelf R mylib so என்ற கமன்ட்டை பயன்படுத்தலாம் எனவே நாம் இங்கே பார்ப்பது என்னவென்றால் mylib int க்கு இரண்டு உள்ளீடுகள் உள்ளன எனவே 547 மற்றும் 552 ஆஃப்செட்டில் 32 பிட் இன்டிஜர் நிலையானதாக இருக்க வேண்டும் என்று அது வரையறுக்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட டம்பைப் பார்த்தால் ஒரு ஆஃப்செட்டில் 547 அடிப்படையில் இந்த நான்கு பூஜ்ஜியங்களைக் கொண்டிருப்பதைக் காண்கிறோம் எனவே லோடர் இந்த ரிலோகேட்டபிள் டேபிளை பார்த்து 4 பைட்டுகள் நிலையானதாக இருக்க வேண்டும் என்றும் mylib int இன் முகவரியையும் தீர்மானிக்கும் அதேபோன்று ஒரு இந்த 4 பைட்டுகள் தொடர்புடைய 552 ஆஃப்செட்டைத் மற்றும் getmylib int mylib int இன் முகவரியை நிலையானதாக செய்ய வேண்டும் எனவே இந்த வழியில் லோடர் மெமோரியில் உள்ள இந்த பகுதிகள் சரியான முகவரியுடன் நிலையானதாக செய்யப்பட வேண்டும் என்று லோடிங் டைமின் போது தீர்மானிக்கும் இது ரிலோகேட்டபிள் கோட் ஐ அடைகிறது இந்த கோட் இன் நன்மை என்னவென்றால் புரிந்துகொள்வது மிகவும் எளிது இருப்பினும் இது ஒரு லோட் டைமை மிகவும் சிக்கலாக்குகிறது குறிப்பாக உங்களிடம் அதிக எண்ணிக்கையிலான மாறிகள் இருந்தால் லோட் டைம் உண்மையில் அதிக நேரம் எடுக்கும் மேலும் லோடர் உண்மையில் எக்சிக்யூடபிள் கோட் ஐ மாற்றியமைக்க வேண்டும் இது உண்மையில் தேவையில்லை எனவே அடுத்த செயல் விளக்கத்தில் நாம் உண்மையில் பார்ப்போம் PIC பொசிஷன் இன்ட்டிபென்டன்ட் கோட் பயன்படுத்தி ரிலோகேட்டபிள் கோட் இன் மற்றொரு வழியை நாம் பார்ப்போம்